இப்போது சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமன கோணங்களைப் பெறுவோம் நான் இங்கே உள்ளூர் மைய ஒருங்கிணைப்பு அமைப்பு மற்றும் பூமி விசித்திரமான ஒருங்கிணைப்பு அமைப்பு ஆகியவற்றைக் கொண்டுள்ளேன் மேலும் இன்சோலேஷன் சமன்பாட்டையும் எழுதியுள்ளேன் இந்த அட்சரேகை இல் ஒரு புள்ளியில் அமைந்துள்ள கிடைமட்ட தட்டையான தட்டில் L COS θZ என்பது சாதாரண நிகழ்வு இன்சோலேஷன் ஆகும் சூரிய அஸ்தமனம் மற்றும் சூரிய உதயத்தில் இந்த θZ 900C ஆக இருக்கும் இதன் அடிப்படையில் என்னவென்றால் இன்சோலேஷன் கோடு அடிவான விமானத்துடன் இருக்கும் சூரிய அஸ்தமனத்தில் அது அடிவான விமானத்துடன் இருக்கும் அது அடிவான விமானத்திற்கு மேலே உயரத் தொடங்கும் சூரிய அஸ்தமனத்தில் அது அடிவான விமானத்துடன் இருக்கும் மற்றும் அடிவான விமானத்தின் கீழே செல்லத் தொடங்கும் ஆகையால் சூரிய அஸ்தமனம் அல்லது சூரிய உதயத்தில் நாம் θZ π 2 90 டிகிரி C க்கு சமமான கோணத்தைக் கொண்டிருக்கிறோம் இது 90 டிகிரி C ஆக இருக்கும் ஏனெனில் இன்சோலேஷன் கோடு அடிவான விமானத்தில் உள்ளது மற்றும் மணிநேர கோணம் வட்டி கோணம் எங்களுக்கு எங்கள் கோணம் சூரிய உதயத்தில் ωsr மணிநேர கோணம் என்றும் சூரிய அஸ்தமனத்தில் மணிநேர கோணத்தின் மாடுலஸ் என்றும் அழைப்போம் எனவே ω 0 போது இன்சோலேஷன் கோட்டின் திட்டமானது மெரிடல் விமானத்துடன் இருக்கும் குறிப்பிட்ட மெரிடியனுக்கு நண்பகலாக கருதப்படுடகிறது மெரிடியனின் கிழக்கே மணிநேர கோணம் நேர்மறையாக இருக்கும் மெரிடியனின் மேற்கே மணிநேர கோணம் எதிர்மறையாகக் கருதப்படுகிறது ஆகவே சூரிய உதயம் இந்த நால்வரில் உள்ளது இது மெரிடல் அச்சின் கிழக்குப் பக்கத்தில் உள்ளது எனவே சூரிய உதயக் கோணம் நேர்மறையாகக் கருதப்படுகிறது மற்றும் சூரிய அஸ்தமனம் மெரிடனல் அச்சின் மேற்கே உள்ளது மற்றும் ωSr எதிர்மறையாகக் கருதப்படுகிறது ஆனால் சூரிய அஸ்தமன கோணத்தின் மாடுலஸ் மற்றும் மணிநேர கோணத்தில் சூரிய உதயம் ஒரே மாதிரியாக இருக்கும் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தில் CosθZ 0 ஐப் பயன்படுத்துவதால் நீங்கள் கூறுவீர்கள் Cosδ Cosωsr அங்கு சூரிய உதய கோணம் மற்றும் Cosϕ Sinδ Sinπϕ 0 ஏனெனில் CosθZ 0 θZ π 2 ஆக இருப்பதால் இங்கிருந்து நீங்கள் சூரிய உதயத்தில் Cos ω பெறலாம் Cos தலைகீழ் Tan δ Tanϕ எனவே இந்த படியிலிருந்து நேரடியாக இது பெறப்படுகிறது எனவே நீங்கள் Sin 𝛿 Sinϕ இந்த பக்கத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள் பின்னர் Cos தலைகீழ் Tan 𝛿 Tan ϕ மற்றும் ωsr ஆகியவை கான் தலைகீழாக இருக்கும் Tan δ Tan ϕ மற்றும் சூரிய அஸ்தமன கோணம் மைனஸ் சூரிய உதய கோணத்தைத் தவிர வேறில்லை ஏனெனில் இது மெரிடனல் அச்சின் மேற்குப் பகுதியில் இருப்பதால் இந்த இரண்டு கோணங்களும் மணிநேர கோணங்கள் மணிநேர கோண சூரிய உதயம் மணிநேர கோண சூரிய அஸ்தமனம் ஆகியவை இந்த உறவால் வழங்கப்படுகின்றன இது அந்த இடத்தின் வீழ்ச்சி மற்றும் அட்சரேகை முழுவதையும் சார்ந்துள்ளது எனவே இப்போது ஒரு கிடைமட்ட தட்டையான தட்டில் தினசரி ஆற்றல் சம்பவத்தை சுருக்கமாகக் கூறுவோம் எனவே இப்போது H0 என்பது தினசரி நிகழ்வு ஆற்றலாகும் இது இந்த உறவின் மூலம் 24 k LSC சூரிய மாறிலி by மூலம் Cos ϕ Cos δ Sin wsr ωsr Sinϕ Sin π க்கு வழங்கப்படுகிறது இது ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு யூனிட் கிலோவாட் மணிநேரத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது k என்பது 1 0 033 Cos 360 N 365 மற்றும் N என்பது நாள் எண் ஜனவரி 1 ஆம் தேதி 1 டிசம்பர் 31 க்கு 365 எனவே இப்போது இந்த K என்பது ஒரு குறிப்பிட்ட நாளில் இன்சோலேஷன் மதிப்பைப் பெற அனுபவ ரீதியாகப் பெறப்படுகிறது மற்றும் எல் சி என்பது சூரிய மாறிலி சராசரி சூரிய மாறிலி இது மீட்டர் சதுரத்திற்கு 1 3 கிலோவாட் ஆகும் ωsr என்பது நாம் இப்போது பார்த்த சூரிய உதய மணிநேர கோணம் இது Tanϕ Tan δ இன் Cos தலைகீழ் வழங்கப்படுகிறது மீண்டும் அட்சரேகை மற்றும் சரிவின் அடிப்படையில் மட்டுமே வெளிப்படுத்தப்படுகிறது ரேடியன்கள் ϕ என்பது அட்சரேகை மற்றும் δ என்பது சரிவு இவை இரண்டும் ரேடியன்கள் அல்லது டிகிரிகளில் இருக்கலாம் இப்போது வளிமண்டலத்தின் விளைவுகளை கருத்தில் கொள்ளாமல் கிடைமட்ட தட்டையான தட்டில் ஆற்றல் சம்பவத்தைப் பெறுவதற்கான மாதிரியாக இது கருதப்படுகிறது இப்போது வரை வளிமண்டல விளைவுகளை நாங்கள் கருதவில்லை அதையும் விரைவில் விவாதிப்போம் ஆனால் இப்போது இந்த மதிப்பு படத்திற்கு வருவதன் மூலம் எந்த சூழ்நிலையும் இல்லாமல் உள்ளது ஒரு தொகுதி அல்காரிதமிக் வடிவத்தில் வைக்க நமக்கு இரண்டு முக்கியமான உள்ளீடுகள் தேவை என்று சொல்லலாம் ஒன்று அட்சரேகை ϕ மற்றொன்று நாள் எண் N என்பது நமக்கு நாள் எண் N மற்றும் அட்சரேகை தேவை ϕ மீதமுள்ள அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடியது கணக்கிட முடியும் நாம் இப்போது விவாதித்த சமன்பாடுகளைப் பயன்படுத்தி எனவே நாள் நாளின் எண்ணிக்கையிலிருந்து இந்த உறவைப் பயன்படுத்தி நாம் δ சரிவு மற்றும் இந்த நிலையான K ஆகியவற்றைப் பெறலாம் எனவே உள்ளீடுகளில் ஒன்றாக அறிந்துகொள்வது இந்த 3 ஆற்றலை மதிப்பிடுவதற்கான மாதிரிக்கு வழங்கப்படும் மேலும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட் மணிநேரத்தில் H0 ஐப் பெறுவீர்கள் மேலும் இந்த முழுத் தொகுதியையும் ஒரு கிடைமட்டத்திற்கான ஆற்றல் தீர்மானிக்கும் தொகுதியாகக் கருதலாம் தட்டையான தட்டு